டேலின் இரண்டாம் தொகுதியில் மூன்றாம் அலகிற்கு உங்களை வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம் இந்த அலகில் ஐஎஸ்டி என்ற அறிவுறுத்தல் வழிமுறை வடிவமைப்பு மாதிரியை உள்ளடக்கிய ஏ டி டி பற்றி பார்க்கப் போகிறோம் முந்தைய அலகில் நாம் நல்ல கற்றல் தரத்திற்கான ஒரு பாடத்தில் வழிமுறையான மாதிரியை பற்றி புரிந்து கொண்டோம் நாம் தொடர்ந்து வலியுறுத்துவது என்னவென்றால் கற்றலின் தரம் குறிப்பிட்ட வகையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதற்கு முறையான பாடத்திட்ட வடிவமைப்பு வேண்டும் இதை நீங்கள் ஒரு முறை செய்தால் பிறகு ஒவ்வொரு முறையும் சில மாற்றங்களை அதிகரித்துக்கொண்டே நல்ல பாடத்திட்டத்தை வழங்க முடியும் அடுத்த முறைக்கு சில சிறிய மாற்றங்களை தொடர்ந்து செய்தால் போதுமானது பாடத்திட்டத்தின் கூறுகள் குறிப்பிட்ட வகையில் மாறும்பொழுது மட்டும் பாடத்திட்டத்தை முழுமையாக மறு வடிவமைப்பு செய்தல் வேண்டும் இந்த அலகில் நாம் வழிமுறையியல் வடிவமைப்பு மாதிரி தன்மை பற்றி மற்றும் ஏ டி டி ஐ இ இன் சிறப்புகள் பற்றி புரிந்துகொள்ள முயற்சி செய்வோம் நாம் வழிமுறைகள் வழிமுறை கொள்கைகள் வடிவமைப்பு வழிமுறை வடிவமைப்பு கோட்பாடுகள் மற்றும் பலவற்றை சரியாக புரிதல் வேண்டும் வழிமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட செயல்கள் கற்றலை எளிமையாக வசதி படுத்தும் வகையில் அமைவது ஆகும் அதாவது நீங்கள் அறிவுறுத்தும் பொழுது சில தொடர் நிகழ்வுகளை கடந்து செல்கிறீர்கள் அந்த நிகழ்வுகள் விரிவுரை குழு விவாதம் போன்று இருக்கலாம் இதுபோன்ற எல்லா நிகழ்வுகளும் கற்றலை வசப்படுத்த உருவாக்கப்பட்டதாகும் வெளிப்படையாக வழிமுறைகளை வழங்குவதற்கு தனித்துவமான அல்லது ஒரே மாதிரியான வழிகள் இல்லை ஒவ்வொருவரும் சொந்தமான விவாதங்களின் அடிப்படையில் அல்லது சில வேறுபாட்டுடன் வழிமுறைகளை கூறுகின்றனர் இந்த செயல்கள் அனைத்தும் கற்பவரின் வெளிப்புறமாக இருக்கலாம் நீங்கள் அச்சடிக்கப்பட்ட பக்கங்களை அல்லது ஆசிரியரின் விரிவுரைகளை மாணவர்களுக்கு கிடைக்கச் செய்யலாம் உதாரணத்திற்கு நான் மாணவர்களை பாடத்தை முன்பே படித்துவிட்டு வகுப்பிற்கு வரச் சொல்லலாம் அதற்கான பொருள்களை பாடநூல்களில் சில பக்கங்களில் இருந்தோ அல்லது இணையதளத்திலிருந்து பெறச் செய்யலாம் அவை ஆசிரியரின் விரிவுரை அல்லது ஒரு மாணவர் குழுவின் செயலாகவும் இருக்கலாம் இவை அனைத்தும் மாணவர்க்கு வெளியிலிருந்து கிடைப்பவை சில உள்ளார்ந்த மன நிகழ்வுகள் உண்டு ஆசிரியர் மாணவர்களை நேரடியாக கவனிப்பது போன்ற அல்லது அவர்களுக்கு உள்ளே சில பயிற்சிகள் தருவது அல்லது நடந்தவற்றை பிரதிபலிக்க செய்வது அல்லது சில அறிவாற்றல் சார்ந்த செயல்களில் ஈடுபடுத்துவது போன்றவை அதாவது ஒருவரின் முன்னேற்றத்தை தொடர்ந்து கண்காணிப்பது இது போன்ற அகம் மற்றும் புறம் சார்ந்த நிகழ்வுகள் ஒன்றாகி சில வழிமுறை தொடர்கள் உருவாகின்றன வழிமுறை வடிவமைப்பாளர் என்று சிலர் கற்றல் கோட்பாடுகளை கொண்டு புற நிகழ்வுகள் வடிவமைத்து அதற்கான கொள்கைகளை பெறுகின்றனர் வழிமுறை வடிவமைப்பாளர் உளவியல் பற்றி அறிந்தவராக அல்லது வேறு பாடங்களை கற்றவராக இருந்தாலும் அவர்கள் இதில் பழக்கமானவர் ஆக வேண்டுமென்றால் கற்றல் கோட்பாடுகள் கற்றல் சமூகவியல் பல உளவியல் கோட்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை புரிந்தவர் ஆகவும் உபயோகிப்பவராக இருக்க வேண்டும் வழிமுறை வடிவமைப்பாளர் என்ற தொழிலும் அதற்கான மேற்படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் உள்ளன வழிமுறை வடிவமைப்பாளர் எந்த ஒரு பாடத்திற்கான ஆசிரியருடன் இணைந்து பணியாற்றலாம் அவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் பொருளாதார ஆசிரியர்கள் பொறியியல் ஆசிரியர்கள் அல்லது மருத்துவ ஆசிரியர்கள் உடன் இணையலாம் உண்மையில் வழிமுறை வடிவமைப்பு ஒரு குழு நடவடிக்கை போன்றதாகும் இது பொதுவாக மூன்று குழுக்களை உள்ளடக்கியது ஒன்று வழிமுறை வடிவமைப்பாளர் மற்றொன்று பாடத்தில் புலமை பெற்ற அல்லது பாடம் எடுக்கும் ஆசிரியர்கள் மூன்றாவது இவற்றை சார்ந்த தொழில்நுட்ப குழுவினர் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தை வலைத்தளம் அல்லது இயங்குபடம் ஆக உருவாக்க நினைத்தால் உங்களுக்கு அந்த தொழில்நுட்பம் சார்ந்த வல்லுனர்கள் தேவை ஆனால் அதில் ஒரு சிறிய சிக்கல் உள்ளது பொதுவாக பாடத்திட்ட வல்லுனர்கள் தங்களை முடிவு எடுப்பவர்கள் ஆக கருதுவர் ஏனெனில் அவர்கள்தான் பாடம் நடத்தும் ஆசிரியர்கள் பொதுவாக வழிமுறை வடிவமைப்பாளர் ஒரு பாடத்தை எவ்வாறு வழிமுறை படுத்துவது என்பது குறித்த தங்கள் ஆலோசனைகள் வழங்குவதற்கு பெரும் முயற்சி செய்கின்றனர் ஏனெனில் அவர்கள் கூறுகளை மட்டும் பார்ப்பதில்லை அது சார்ந்த கற்றல் கற்பித்தல் சூழ்நிலையும் கருத்தில் கொள்கின்றனர் ஆகவே முடிவு எடுக்கும் பாடத்தை வடிவமைப்பும் இடையே சிறிது சச்சரவுகள் எப்பொழுதும் இருக்கிறது இதில் நான் கருதுவது நீங்கள் வழிமுறை வடிவமைப்பு செயலில் ஒரு பங்கேற்பவர்கள் அல்லது ஆசிரியராக ஈடுபட்டால் யார் முடிவெடுப்பது என்ற பிரச்சனைக்குள் செல்லாதீர்கள் அது ஒரு குழு நடவடிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் வழிமுறை வடிவமைப்பாளர் சாதாரண ஆசிரியரை விட பல நேரங்களில் வடிவமைப்பு தொடர்பான சிறந்த அறிவை பெற்று இருப்பார் வழிமுறை வடிவமைப்பில் கொள்கைகள் ஒரு பயிற்றுவிப்பாளர் பாடத்திட்ட வடிவமைப்பின் போது சில குழு நடவடிக்கைகளை அறிமுகம் செய்ய விரும்புவார் வடிவமைப்பாளர் அந்த குழு நடவடிக்கை எப்பொழுது மாணவருக்கு நன்மை அளிக்கும் என்பதை முடிவு செய்ய உதவுவார் எந்த சூழலில் நீங்கள் குழு நடவடிக்கையை அறிமுகப்படுத்தலாம் அவற்றை எப்பொழுதெல்லாம் செயல்படுத்தலாம் என்பதை அரிய உதவுவார் வழிமுறை வடிவமைப்பு கொள்கைகள் மாணவர்களை எவ்வாறான குழு நடவடிக்கைகளில ஈடுபடுத்தினால் பயனளிக்கும் என்பது குறித்த அறிகுறிகளை நமக்கு வழங்கும் எப்பொழுது பயிற்சியும் பின்னூட்டமும் பொருத்தமான விளைவுகளை வழங்கும் எப்பொழுது உண்மையில் பின்னூட்டம் வழங்கலாம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உயர்நிலை கற்றல் திறன்களை மாணவர்கள் பெறுவதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை அடையாளப்படுத்தி வழங்கப்படவேண்டும் ஏனெனில் நமது குறிக்கோள் மாணவர்கள் இவற்றுக்கு எப்பொழுதும்தயார் படுத்தப்பட வேண்டும் ஆகவே எவ்வாறு இதற்கான முன் தேவைகள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்காக நீங்கள் மாணவர்களை எவ்வாறு தயார் படுத்துவீர்கள் மாணவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க கூடியவராக அல்லது சிறந்த கற்றல் திறன் உடையவராக நீங்கள் தயார்படுத்தும் பொழுது ஒரு வரிசையை பின்பற்ற வேண்டும் இதைப்பற்றி ஒரு பயிற்றுநர் முடிவெடுப்பதற்கு இந்த வழிமுறை வடிவமைப்பு கொள்கைகள் உதவும் அது மேலும் வழிமுறை பொருட்கள் உருவாக்குபவர் ஒழுங்கமைப்பு செய்பவர் பாடத்திட்ட பொருள்கள் உருவாக்குபவர் வலைதளம் சார்ந்த அல்லது இ கற்றல் பாடத்திட்ட வடிவமைப்பாளர் மற்றும் அறிவு மேலாண்மை அமைப்பை வடிவமைப்பாளர் போன்றோருக்கும் உதவும் வழிமுறை வடிவமைப்பு கோட்பாடு என்றால் என்ன இது எவ்வாறு செய்வது என்பதற்கு வெளிப்படையான வழிகாட்டுதலை வழங்கும் கோட்பாடாகும் மக்களுக்கு கற்றல் மற்றும் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு சிறப்பாக உதவுவது இது சில பரந்த வழிகாட்டுதலை வழங்கும் வடிவமைப்பு தொடர்பான கோட்பாடு வடிவமைப்பு தொடர்பான கோட்பாடு என்றால் என்ன இதைப்பற்றி சிலவற்றை நாம் முந்தைய தொகுதியில் ஆராய்ந்து உள்ளோம் வடிவமைப்பு சார்ந்த கோட்பாடு என்பது நீங்கள் நல்ல முடிவுகளை தரும் வாய்ப்புடைய செயல்முறையை பின்பற்ற பரிந்துரைத்தல் அல்லது முன்மொழிதல் பாடம் சார்ந்த பல ஆராய்ச்சிகள் சென்று கொண்டிருக்கும் விவரிப்பு கோட்பாடு அல்ல இது வடிவமைப்பு சார்ந்த கோட்பாடாகும் அதாவது ஒரு தனிமனிதராக நான் ஏ பி சி டி என்ற நிலைகளை பின்பற்ற பரிந்துரைத்தால் மாணவர்கள் அவற்றை படிக்கும் வாய்ப்பு உள்ளது நீங்கள் இந்த முடிவை உள்ளுணர்வு சார்ந்த அல்லது ஏதாவது ஒரு கோட்பாட்டை பின்பற்றி எடுத்திருக்கலாம் ஆனால் இது தனித்தன்மையானது கிடையாது அதாவது இதன் முடிவு தனித்தன்மையானது இல்லை மேலும் நீங்கள் குறிப்பிட்ட படிநிலை வரிசைகளின் முன்னுரிமை மாணவர்கள் சிறப்பாக கற்க முடிவதை நிறுவ வேண்டும் இன்றைய உலகில் என் ஏ ஏ சி மற்றும் என் பி ஏ அங்கீகாரத்திற்கு ஒரு துறையோ அல்லது நிறுவனமோ பதில் சொல்ல வேண்டிய கேள்வி நீங்கள் எவ்வாறான சிறந்த பயிற்சிகளை தருகிறீர்கள் உதாரணத்திற்கு மாணவர்கள் சிறப்பாக கற்பதை உறுதி செய்யக்கூடிய ஏதாவது பயிற்சிகள் ஏதாவது பாடத்திற்கு உருவாக்கி இருக்கிறீர்களா ஆசிரியர்கள் இதுபோன்ற வழிமுறை வடிவமைப்பு கொள்கைகள் குறித்து சிறிது விழிப்புணர்வுடன் இருந்தால் சிறந்த கற்றலுக்கான பயிற்சிகளை ஆராயலாம் அவற்றை நாம் சிறந்த பயிற்சியாக பதிவு செய்ய இயலும் சிறந்த பயிற்சிகளை வழங்குவதே இன்றைய நாட்களில் அங்கீகாரத்திற்கான தேவைகளாகும் வழிமுறை வடிவமைப்பு கொள்கை இதன் வழிமுறைகளை அடையாளப்படுத்துகிறது எண்ணிலடங்கா அறிவுறுத்தல் முறைகள் வசதியான கற்றலுக்கு வழிவகுக்கிறது இந்த முறைகள் சூழ்நிலைக்குத் தக்கவாறு உபயோகப்படுத்தலாம் அல்லது உபயோகப்படுத்த படாமலும் போகலாம் நீங்கள் ஒரு வழிமுறையை எப்பொழுதும் பயன்படுத்த விரும்புவதில்லை சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு வழிமுறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் வழிமுறை வடிவமைப்பு கொள்கைகள் சில முறைகளையும் சில நிலைமைகளையும் பொருத்தவும் வரிசைப்படுத்தவும் உதவும் எந்த முறையை நீங்கள் எடுத்துக் கொண்டாலும் அதை விரிவான கூறுகளாக பிரிக்க இயலும் உதாரணத்திற்கு ஒரு குழு விவாதத்தை எடுத்துக்கொண்டால் அதன் கூறுகள் என்ன எப்பொழுது ஒரு குழுவை உருவாக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் மக்களின் பல்வேறு பங்குகள் பற்றி அடையாளப்படுத்தி யார் அந்த விவாதத்தை ஒருங்கிணைப்பது இந்த விவாதத்தை எப்படி தொகுப்பது போன்று பல்வேறு கூறுகள் உள்ளன எந்த அறிவுறுத்தல் வழிமுறையையும் விரிவான கூறுகளாக உடைக்க இயலும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளவேண்டும் இந்த முறைகள் தீர்க்கமானவை என்பதைவிட ஏற்ற இறக்கம் கொண்டவை நீங்கள் ஒரு முறையை அமல்படுத்துவதால் எல்லா மாணவர்களும் தானாகவே படித்து விடமாட்டார்கள் நீங்கள் என்ன செய்தாலும் சில மாணவர்கள் படிக்காமல் இருக்கலாம் அதற்கான காரணம் அவர்கள் சரியாக பங்கேற்கவில்லை என்பது ஆகாது அது நமக்குத் தெரியாததாகவும் இருக்கலாம் மேலும் பல காரணங்கள் சில மாணவர்களிடம் செயல்படாது இது ஏற்ற இறக்கம் ஆனது என்பதை நீங்கள் எப்பொழுதும் சொல்லலாம் சராசரியாக 15 முன்னேற்றம் மாணவர்களின் நடவடிக்கைகளில் இருந்தால் அது எல்லா மாணவருக்கும் பொருந்தும் என்று கூற முடியாது ஆகவே இந்த முறைகள் ஏற்ற இறக்கமானவை அறிவுறுத்தல் நிலைமை எல்லா நிறுவனங்களும் ஒரே மாதிரியானவை அல்ல அவைகளில் உள்கட்டமைப்புகள் ஒன்றுக்கொன்று மாறுபடும் உங்கள் வகுப்பறையில் விசிறிகள் இயங்கினால் கடைசியில் இருப்பவருக்கு கேட்பது கடினமாகலாம் அல்லது நீங்கள் எழுதும் கரும்பலகை மாணவர்க்கு சரியாக தெரியாமலிருக்கலாம் ஆகவே நிறுவனங்களில் நிலைமைக்கு தக்கவாறு பல்வேறு வேறுபாடுகள் உண்டு பொதுவாக இந்த நிலைமைகள் என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்ற தன்மையை பொறுத்தது அது கணிதப்பாடம் அல்லது பொருளறிவியல் போன்ற விவரிக்கும் வகுப்பு அதன் கற்றலின் தன்மை கற்கும் சூழல் மாணவரின் நிலை மற்றும் வழிமுறை வளர்ச்சியின் தடைகள் போன்றவற்றை பொருத்தது நீங்கள் ஒன்றை செயல்படுத்த நினைத்தால் உங்களுக்கு வேறு பல பணம்கட்டுப்பாடுகள் நேரக் கட்டுப்பாடுகள் உபகரண கட்டுப்பாடுகள் மற்றும் பல எழலாம் அறிவுறுத்தல் நிலைமை இது போன்ற பல்வேறு காரணிகளை கொண்டு வகைப்படுத்தலாம் வழிமுறைகளின் இலக்கு என்பது என்ன அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் மாணவர்களுக்கு சில விளைவுகளை அடைய பயனுள்ள வழிமுறைகளை கூறினால் அது அடிப்படைத் தேவையாகும் என் வழிமுறைகளின் மூலம் மாணவர்கள் அந்த விளைவுகளை சிறந்த முறையில் அடைய முடிந்தால் அது பயனுள்ளதாகும் மாணவர்களின் செயல்திறனை அளவிட நான் பயன்படுத்தும் எந்த வகையான தேர்வுகள் அளவீடுகளின் அடிப்படையிலும் பயன்பாட்டு திறனை என்னால் அளவிட முடியும் மற்றொன்று இது திறமையானதாக இருக்க வேண்டும் ஒரு அறிவுறுத்தல்வழிமுறை திறமையானது என்பதை நேரம் மற்றும் வேறு வளங்களின் அடிப்படையில் கூறுகிறோம் இவற்றுக்கான எல்லா வளங்களும் திறமையானதா என்று நான் கேட்டாலும் இவை பயனற்றவை யாகவும் இருக்கலாம் உதாரணத்திற்கு சிலர் சில நாட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கருத்தை வலியுறுத்தி பயிற்சிப் பட்டறை நடத்துவர் அவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் அதற்கு நீங்கள் உபயோகித்த வளங்கள் மற்றும் ஆசிரியரின் திறமை போன்ற பல காரணங்கள் உள்ளன ஆனால் திறமையானது அல்ல ஏனெனில் சாதாரண வகுப்பில் ஒரு கருத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த வளத்தையும் நேரத்தையும் பெற இயலாது மூன்றாவது அது கேட்டுக் கொள்ள தக்கதாக இருக்க வேண்டும் மக்கள் அதில் ஈடுபாட்டுடன் பங்கேற்பதாக உணர வேண்டும் இந்த வழிமுறைகளின் விளைவுகள் பயனுள்ளதாய் திறனுள்ளதாய் ஈடுபாடு கொண்டதாய் இருப்பதாக கூறவேண்டும் சில நேரங்களில் இந்த வழிமுறைகளை பயனுள்ள திறனுள்ள ஈடுபாடு உள்ள இ3 வழிமுறைகள் என்று கூறுகிறோம் சில நேரங்களில் ஒரு நிலைமையில் நீங்கள் இவற்றுள் ஏதாவது ஒரு காரணியை கைவிட நேரலாம் உதாரணத்திற்கு இதை என்னால் திறமையானதாக செய்ய இயலவில்லை கருத்தின் முக்கியத்துவத்தால் நேரத்தை சரியாக பயன்படுத்த முயற்சிக்கவில்லை ஆனால் நான் அதைப்பற்றி கவலை கொள்ளவில்லை ஏனெனில் அது முக்கியம் வாய்ந்தது சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரணியை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் அறிவுறுத்தல் அமைப்பு வடிவம் மாதிரி அறிவுறுத்தல் வடிவமைப்பாளர்கள் ஒரு பயிற்சி பட்டறையை ஒரு பாடத்திட்டம் ஒரு அறிவுறுத்தல் திட்டம் ஒரு பாடம் ஒரு பயிற்சி வகுப்பு அல்லது கல்வித் திட்டத்திற்கு தேவையான அறிவுறுத்தல் பொருட்கள் மற்றும் கல்வி நிரல் பொருட்கள் போன்றவற்றை உருவாக்க அறிவுறுத்தல் வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் இவை மாதிரிகளின் முழு தொகுப்பாகும் முக்கியமாக ஐஎஸ்டி மாதிரி என்பது நீங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளில் தொகுப்பு அன்றி வேறில்லை அதாவது நீங்கள் அதன் வரிசையின் படி செயல்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் சிறந்த கற்றல் முறைகளை தரும் வாய்ப்புள்ளது கற்றல் குழப்பங்கள் இல்லாமல் அளவீட்டு விளைவுகளை தரும் செயல்முறையாக உருவாக்கப்பட்டது வழிமுறை வடிவமைப்பாளர் இன் பொறுப்பு என்பது கற்பவர் வழிமுறைகளில் இலக்கை அடைவதை உறுதி செய்யும் வகையில் அனுபவத்தை பயன்படுத்தி வழிமுறைகளை உருவாக்குவது அல்லது இ3 வழிமுறைகளை உருவாக்குவது ஏ டி டி ஐ இ மாதிரி ஒரு ஐஎஸ்டி மாதிரி ஏ டி டி ஐ இ எனும் சுருக்கெழுத்து பகுப்பாய்வு வடிவமைப்பு வளர்ச்சி அமல்படுத்துவது மற்றும் மதிப்பீடு ஆகியவற்றை உள்ளடக்கியது ஏ டி டி ஐ இ என்பது கற்றல் பொருட்களை மேம்படுத்தும் செயல்முறையாகும் கற்றல் பொருட்கள் என்பது நீங்கள் உருவாக்கிய மாணவர்களால் செய்ய இயன்ற சில கூறுகள் இந்த ஏ டி டி ஐ இ கருத்தை விளைவுகளை உருவாக்க பயன்படுத்தலாம் இப்பொழுது ஒருவார செயல்முறையோ குறுகியகால செயல் முறையோ பயிற்சி பட்டறை வடிவமைக்கும் செயல் முறையோ இல்லை என்பதை கூறுவோம் நமது இலக்கு ஒரு பருவ பாடத்திட்டத்தை உருவாக்குவது இந்த பாடத்திட்டம் சில விளைவுகளை சந்திக்க வடிவமைக்கப்பட்டது ஏ டி டி ஐ இ என்ற கருத்து விளைவுகள் சார்ந்த கற்றலை உருவாக்க பயன்படுத்தப்படும் ஏ டி டி ஐ இ 1975 முதல் கட்டளை எளிதாக்கும் செயல் கொண்ட கட்டமைப்பு பல செயல்களுடன் உத்வேகமாக பரிணமிக்கிறது இதன் எல்லா கூறுகளையும் இப்போது காண்போம் இவை அனைத்தும் ஏ டி டி ஐ இ என்ற வார்த்தையுடன் 1975 முதல் உருவாக்கப்பட்டது இது தீவிரமாக கற்றல் மற்றும் பல செயல்பாடு கற்றல் போன்றவற்றிற்கு வசதி செய்கின்றது எப்பொழுதும் உள்ள நிலைமையில் அமைந்துள்ளது அதாவது நிலைமைக்குத் தகுந்த ஈடுபாடுடன் கூடிய கற்றல் வழி முறைகளை கூறுவது சில நேரங்களில் நீங்கள் ஒரு உரையை கேட்கும் போதோ ஒரு செயலில் பங்கேற்கும் போதோ உங்களை அது ஈர்த்தால் அது ஏ டி டி ஐ இ கூறுகளில் ஒன்றாகும் நீங்கள் ஒரு செயல்முறையை பின்பற்றுவதால் மட்டும் அது ஈர்ப்பு உடையது அல்ல என்று பொருளாகாது ஏ டி டி ஐ இ பற்றிய ஒரு சிறிய வரலாறு முதலில் 1975ல் தோன்றியது ஃப்ளோரிடா பல்கலைகழகத்தில் தொழில்நுட்ப கல்வி மையத்தால் யுஎஸ் ராணுவத்திற்காக உருவாக்கப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கலாம் மேலும் இது மற்ற எல்லா யுஎஸ் ஆயுத படைகளாலும் உடனடியாக பின்பற்றப்பட்டது இன்று யுஎஸ் ஆயுதப்படை களுக்கான எல்லா பயிற்சி நிரல்களும் ஏ டி டி ஐ இ மாதிரியை பின் பற்றியே தொடர்ந்து உருவாக்கப்படுகிறது ஆகவே சிலர் கூறுவது போன்று இது காலாவதியானது அல்ல உண்மையாக ஏ டி டி ஐ இ நீர்வீழ்ச்சி மாதிரி உடன் தொடங்கியது அதாவது ஒரு படிநிலையை முடித்து அடுத்த படிநிலைக்கு செல்வது போன்ற வரிசையான படிநிலைகளைக் கொண்டது எதிர்பாராவிதமாக சிலர் மட்டும் நினைத்து ஏ டி டி ஐ இ பொருத்தமற்றது என்று தாக்கத் துவங்கினர் ஆனால் ஏ டி டி ஐ இ நீர்வீழ்ச்சி மாதிரியில் இருந்து மாறும் அமைப்பு மாதிரிக்கு 1984 இல் மாறியது 1984 இல் இருந்து உண்மையாகவே இது ஒரு அமைப்பின் மாதிரி அமெரிக்க பாதுகாப்பு சேவைகள் தங்கள் எல்லாம் பயிற்சி திட்டத்தையும் ஏ டி டி ஐ இ மற்றும் ஐஎஸ் டி ல் வடிவமைத்து நடத்துகிறது ஆச்சரியப்படும் விதமாக பலர் ஏ டி டி ஐ இ மாதிரியை தாக்கிவிட்டு தங்கள் சொந்த மாதிரிகளை உருவாக்கினர் அந்த பட்டியலை தற்போது பார்க்க இருக்கிறோம் மற்ற ஐஎஸ்டி மாதிரிகள் எல்லாம் ஏ டி டி ஐ இ மாதிரியில் இருந்து சிறிது வேறுபட்டு இருக்கிறது நான் இதனை ஒப்பனை செய்யப்பட்டஏ டி டி ஐ இ மாதிரியாகவே கருதுகிறேன் ஏ டி டி ஐ மாதிரி இதில் பகுப்பாய்வு வடிவமைப்பு வளர்ச்சி செயல்படுத்தல் மற்றும் மதிப்பீடு என்னும் ஐந்து நிலைகள் என்று முன்பே நாம் கண்டறிந்தோம் மேலும் இடது புறத்தில் மற்றொரு மதிப்பீடு நாம் வைத்து இருக்கிறோம் ஏ டி டி ஐ இ மாதிரியில் ஒரு பாடம் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைகிறது நீங்கள் தற்பொழுது எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றை பகுப்பாய்வு செய்ய தொடங்குங்கள் பகுப்பாய்வு கட்டத்திற்கான செயல்கள் செய்து முடிந்த பொழுது அதை சக பங்குதாரர்கள் மூலம் மதிப்பீடு அல்லது விமர்சனம் செய்து பெருங்கள் இதற்கு பிறகு இவை மதிப்பீடு செய்யப்படும் அவர்கள் தரும் உள்ளீடுகளை கொண்டு பகுப்பாய்வை மறுபடியும் செய்யுங்கள் இதில் ஒருவிதமான பின்னூட்ட வழிமுறை உள்ளது பகுப்பாய்வு செய்யப்பட்ட பிறகு தேவைப்பட்டால் பல மறு செய்கை பகுப்பாய்வு வடிவமைக்கும் பட்டம் பொதுவாக நிஜ உலகில் பாடம் ஒரு குழுவால் வடிவமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் அதாவது இந்த செயல்முறை பகுப்பாய்வு கட்டத்தில் இறுதி விளைவுகளை அடையும் வரை அவர்கள் கலந்தாலோசித்து இறுதி செய்வர் இங்கிருந்து நீங்கள் வடிவமைப்பு கட்டத்திற்கு வாருங்கள் இங்கேயும் வடிவமைப்பு தொடர்பான சில செயல்களை நீங்கள் மதிப்பீடு செய்யும் வகையில் அமையும் நாம் இதை உருவாக்க மதிப்பீடு என்கிறோம் சில நேரங்களில் நீங்கள் பின்னோக்கி சென்று பகுப்பாய்வு கட்டத்தில் செயல்களையும் மாற்ற வேண்டிய தேவை ஏற்படலாம் இதுபோன்ற பின்னூட்டங்கள் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் மேலும் வடிவமைப்பு கட்டத்தின் விளைவுகள் நீங்கள் அதை மேம்படுத்துவது தேவை எனில் நீங்கள் பின்னோக்கி பகுப்பாய்வு கட்டம் வரை செல்வது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பின்பு அதை செயல்படுத்துதல் மீண்டும் இதை செய்தல் நான் இப்பொழுது ஒவ்வொரு கட்டமும் என்ன செய்கிறது என்று பார்ப்போம் பிறகு மதிப்பீடுகள் கட்டத்தில் உறுதிப்படுத்துங்கள் இதை நான் சுருக்க மதிப்பீடு எனலாம் இந்த மதிப்பீட்டை உருவாக்க மதிப்பீட்டின் இடது புறம் இருக்க வகை செய்யலாம் ஆகவே தான் இந்த மாதிரி மதிப்பீடு என்ற சொல் இரு முறை வந்துள்ளது இது நீர்வீழ்ச்சி மாதிரி இல்லை நான் ஏதாவது செய்வேன் அதைத்தொடர்ந்து செய்கிறேன் நான் திருப்புகிறேன் முடிந்தால் பகுப்பாய்வு வரை பயணித்து அதை மாற்றிக் கொண்டிருக்கிறேன் அதன் தொடர் பின்னூட்டம் இருக்கிறது வடிவமைப்புக்கு நகரும் பொழுது அதன் செயல் விளைவுகளை நிறுத்த தேவையில்லை முன்னும் பின்னும் நகரலாம் எப்படியோ பலர் ஏ டி டி ஐ இ என்பது நீர்வீழ்ச்சி அல்லது நேரியல் மாதிரி என்று கருதுகின்றனர் இந்த நிலைகள் பற்றிய முதற்கட்ட சிறிய விவரங்களை பார்ப்போம் விரிவான செய்திகளை பின்னால் காணலாம் ஏ டி டி ஐ இ பொருத்தவரை பகுப்பாய்வு கட்டம் இலக்கின் தேவைகள் நுழைவு திறன் மற்றும் தேவைகளை கற்றல் விளைவுகள் தொகுப்பு மாற்றுதல் போன்றவைகளை அடையாளப்படுத்துகிறது உதாரணம் பொறியியல் போன்ற ஒரு முறையான பாடத்தில் பாடத்தின் வடிவமைப்பின் மூலம் இலக்கின் தேவைகள் முன்பே அடையாளப்படுத்தப்பட்டன ஆனால் நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு செயல்முறையை வடிவமைக்க முயற்சிக்கும் பொழுது நீங்கள் இலக்கு என்ன என்பதை அறிந்து இதேபோல் பாடத்தை வரிசைப்படுத்தி பாடத்திற்கு தேவையானதை நீங்கள் பாடத்திற்கு வரும் முன்பே முன்னேற்பாடாக நடத்தி இருக்க வேண்டும் ஆகவே இலக்கின் நுழைவு திறன் பொறியியல் போன்ற முறையான பாடத்தில் சிறிய சிக்கல் மட்டுமே ஆனால் முக்கிய செயலானது கற்றல் விளைவுகள் அல்லது பாடத்தின் விளைவுகள் என்று சொல்வதை உருவாக்குவதே ஆகும் பொறியியல் பாடம் போன்ற சூழலில் குறிப்பாக பகுப்பாய்வு கட்டத்தில் நாம் இதை காணலாம் வடிவமைப்பு கட்டத்தை வழங்குவதற்கு நீங்கள் விரும்பும் சில தொழில்நுட்பங்களை தேர்வு செய்து அவற்றை சுருக்க மதிப்பீடு செய்தல் வடிவமைப்பு கட்டத்தில் முக்கிய பணி சுருக்க மதிப்பீட்டை உருவாக்குவது வளர்ச்சிக் கட்டம் கற்றல் வடிவமைப்பு போன்றவற்றால் அழைக்கப்படுகிறது நாம் வளர்ச்சி கட்டம் என்ற வார்த்தையை மட்டும் எடுத்தால் வடிவமைப்பு வழிமுறை நிகழ்வுகள் அல்லது கற்றல் நிகழ்வுகளுக்கு நிரல் தயாரிப்பது இவை விவரங்களை நிரப்புவது அல்ல ஆனால் ஒரு நாடகம் அல்லது திரைப்படம் போன்று கையால் எழுதப்பட்ட படிவம் போல் எழுதுவது அறிவுறுத்தல் பொருட்களை உருவாக்குவது அல்லது கற்றல் பொருட்களை உருவாக்குவது அல்லது தேர்ந்தெடுத்தல் தான் வளர்ச்சிக் கட்டத்தின் முக்கிய பணி செயல்படுத்தும் கட்டம் நீங்கள் உண்மையான வழிமுறைகளையும் மதிப்பீடுகளையும் செயலாற்றுதல் அதாவது நீங்கள் வகுப்பு எடுக்கிறீர்கள் பயிற்சி நடத்துகிறீர்கள் தேர்வு நடத்துகிறீர்கள் மதிப்பெண் பெறுவது போன்றவை இந்த செயலில் கற்பவரின் முன்னேற்றத்தை கண்காணித்து அவர்களுக்கு தேவையான ஆதரவை தேவைப்பட்டால் நீங்கள் வழங்கலாம் நான் படத்தில் கண்டதைப் போல் மதிப்பீடு கட்டத்தில் தெரிந்த இடதுபுற செங்குத்தான ஒன்றை உருவாக்க மதிப்பீடு என்றும் கடைசியாக ஒன்றை சுருக்க மதிப்பீடு என்றும் கூறுகிறோம் உருவாக்க மதிப்பீட்டில் அதை ஒவ்வொரு கட்டத்தின் முடிவில் அந்தக் கட்டத்தின் செயல்களில் ஏதாவது திருத்தம் தேவையானது என்பது பற்றி முடிவெடுக்க நடத்துகிறோம் ஆனால் சுருக்க மதிப்பீட்டில் இதை கற்பவரை அல்லது வழிமுறை அமைப்பை ஆராய்ந்து ஏதேனும் திருத்தங்கள் தேவையா என்பதை முடிவெடுக்கிறோம் இந்த செயல் வழிமுறை வடிவமைப்பின் அடுத்த பதிப்பிற்காக மீண்டும் செய்யப்படுகிறது தொடர் முன்னேற்றம் அல்லது டிமிங் சைக்கிளை பயன்படுத்துதல் என்ற மொழியில் அதாவது ஏதாவது செய்திருத்தல் அவை எந்த அளவிற்கு விளைவுகளை அடைந்திருக்கிறது என்று கண்டுபிடித்தல் அதை அடைவதில் இடைவெளி இருந்தால் அடுத்த முறை நீங்கள் பாடம் எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் போன்றவை இவை சுருக்க மதிப்பீடு ஏ டி டி ஐ இ முக்கிய அம்சங்கள் 1984 க்கு பின்னர் இவை நேரியல் செயல்கள் அல்ல மறுபயன்பாடு கொண்டவை ஒருகட்டத்தில் செயல்கள் எல்லா கட்டத்திலும் தாக்கத்தை உருவாக்குகிறது ஆகவே பின்னூட்டம் எல்லா இடங்களிலும் உள்ளது நீங்கள் ஒரு புள்ளியில் ஒரு மாற்றத்தை செய்தால் நீங்கள் மற்ற கட்டத்தின் எல்லா செயல்களையும் மறுமுறை சரி பார்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் செய்யும் எல்லா மாற்றங்களும் ஒரே இடத்தில் இல்லாமல் எல்லா இடங்களிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு கட்டத்தின் விளைவு என்பது அது சார்ந்த பங்களிப்பவர்கள் உருவாக்க மதிப்பீட்டை பொருத்து அமையும் துணை செயல்முறை ஒவ்வொரு கட்டத்திலும் துணை செயல்முறைகளில் தொகுப்பு முன்மொழியப்படும் மற்றும் அவை சூழல் சார்ந்ததாகும் அடுத்த கட்டத்தில் துணை செயல் முறைகள் குறித்து ஆராய்ந்து அறிவோம் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கு வழங்கப்பட்ட செயல்முறையில் இருந்து மாறுபடலாம் மேலும் அவற்றை நீங்கள் மாற்ற விரும்பினால் உங்கள் செயல் வரவேற்கப்படுகிறது ஆனால் நீங்கள் அதன் தாக்கத்தை கண்காணிக்க வேண்டும் ஒரு துணை செயல்முறை வரிசையை அடுத்து அலகில் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் உங்களுக்கு ஒரு முழு கட்டாக வேறுபல ஐஎஸ்டி மாதிரிகள் உள்ளன அவற்றுள் ஒரு உதாரணம் விரைவான முன்மாதிரி டிக் மற்றும் கேரி அமைப்பு அணுகுமுறை மாதிரி இருக்கிறது இது பிரபலமான மாதிரிகளில் ஒன்று இதன் எட்டாவது பதிப்பு இப்பொழுது அச்சிடப்படுகிறது இது பெரும்பாலும் பயிற்சி நிரலுக்காக பயன்படுத்தப்படுகிறது இதன் பயன்பாட்டு மொழி குறிப்பாக பயிற்சி நிரல் சார்ந்தது ஆனால் நீங்கள் டிக் மற்றும் கேரி அமைப்பை நோக்கினால் அது மறுசீரமைக்கப்பட்ட ஏ டி டி ஐ இ மாதிரி போன்று இருக்கும் ஆனால் கேரி புத்தகத்தில் ஏ டி டி ஐ இ என்று குறிப்பிடப்படவில்லை அறிவுறுத்தல் வளர்ச்சி கற்றல் அமைப்பு புறநிலை பல நடவடிக்கைகள் ஸ்மித் மற்றும் டிராகன் மாதிரி மாரிசன் ராஸ் மாதிரி வடிவமைப்பாளர் புரிந்துகொள்ளுதல் இது ஒரு பிற்படுத்தப்பட்ட மாதிரி மிக சமீப மாதிரி ஒன்று சாம் அடுத்தடுத்த தோராயமாக மாதிரி சில காரணங்களுக்காக அவர் அதன் தலைப்பை ஏ டி டி ஐ இ இடம் இருந்து எவ்வாறு விலகுவது என்று வைத்துள்ளார் அதை நான் அபத்தமானது என்று கருதுகிறேன் ஏனெனில் அவர் என்ன உருவாக்கி இருக்கிறார் என்றால் சில சிறிய வேறுபாடுகளுடன் கூடிய ஏ டி டி ஐ இன் மாதிரியை இது எல்லாம் மாதிரிகளும் ஏ டி டி ஐ இ மாதிரியின் சில சிறிய வேறுபாடு டன் கூடிய மறுஉருவாக்கம் ஏ டி டி ஐ இ என்பது ஒரு பொதுவான மாதிரி அதனுள்ளே நான் ஒவ்வொரு கட்டத்தின் விவரங்களையும் துணை செயல்முறை என்ற பெயரில் வைத்துக் கொண்டே செல்லலாம் நாம் அடுத்த அலகில் ஒருவரின் சொந்த பாடத்தின் அடிப்படையில் பகுப்பாய்வு கட்டத்தில் படிநிலைகளை காணலாம் ஏ டி டி ஐ இ சூழல் நாம் வடிவமைத்த பொறியியல் பாடங்களில் ஒன்றாக இருக்கலாம் அது மனித நேயம் சமூக அறிவியல் அறிவியல் மற்றும் பல அல்லது தூய பொறியியல் பாடம் என்ற ஏதாவது ஒரு வகையில் அடங்கும் நாம் பகுப்பாய்வு கட்டத்திலுள்ள துணை செயல்முறைகள் குறித்து பார்க்க இருக்கிறோம் நாங்கள் இரு துணை செயல்முறைகளை முன்மொழி செய்வோம் நீங்கள் விரும்பினால் அதை நீங்கள் சொந்தமாக சில மாற்றங்கள் செய்து உங்களுக்கே செயல்படுத்தலாம் உங்கள் கவனத்திற்கு நன்றி